எனவே அடுத்தது கிளை 2 இழப்பு சரி எனவே இதேபோல் PLoss2r×P2Q2| V|2 இது ஏற்கனவே நான் உங்களுக்குச் சரியாகச் சொன்னேன் அதாவது நான் நீங்கள் கிளை 2 க்கு இணையான மின்சாரம் என்றால் நான் மீண்டும் ஒருமுறை காண்பிக்க போகிறேன் எனவேPLoss2r×P2Q2| V|21 0082| 0 00026527 p இதேபோல் QLoss2x×P2Q2| V|20 01120 0082| 0 00010806 p u இது கிளை இழப்பு 2 ஏனெனில் அடுத்த மறு செய்கையில் இழப்பு சரியாக சேர்க்கப்பட வேண்டும் இதேபோல் கிளை 3 க்கு jj3 அனுப்பும் இறுதி முனை 3 ஆகவும் மற்றும் முனைm24பெறும் எனவே அந்த நேரத்தில் P4PL40 004 p ஏனெனில் 4 இல் இது உங்கள் சுமை இங்கே இருக்கிறது அது உங்கள் PLjQL ஆகும் சரி இது அதே சுமை மற்றும் இந்த கிளையின் இந்த கிளைக்கு இணையான மின்சாரத்தை எடுத்துக் கொண்டால் இது உங்கள் கிளை 3 மற்றும் இது உங்கள் கிளை 4 என்று வைத்துக்கொள்வோம் எனவே இங்கே உங்கள் PjQ என்று ஒரு சுமை இருக்கிறது சரி ஆனால் இது கடைசி முனை எனவே அதைத் தாண்டி வேறு கிளைகள் எதுவும் இல்லை எனவே இயற்கையாகவே P என்பது இந்த PL க்கு சமம் Q QL க்கு சமம் இது கிளை 3 க்கு இது கிளை 3 க்கு சமமான மின்சாரம் சரி எனவே அதனால்தான் இங்கே அந்த P4PL4 நான் செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பினால் நான் அதை அடைப்புக்குறி செய்ய முடியும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் ஒரு பின்னொட்டு அல்லது நான் அடைப்புக்குறிக்குள் போடுகிறேன் அவை ஒன்றே சரி 006p எனவே மீண்டும் இந்த சமன்பாட்டிலிருந்து A A மற்றும் D எனவே A3P4r3Q4x3 0 5V32 இந்த சமன்பாடு சமன்பாடு 68 எனவே இங்கே அனைத்து மதிப்புகளையும் மாற்றினால் நாம் A30 752 0 50 9662712 0 அதேபோல் சமன்பாட்டிலிருந்து சமன்பாடு 69 இலிருந்து சரி சமன்பாடு 69 இலிருந்து D3A23 r23x2P24Q2412 இன் வெளிப்பாடு எனவே இந்த வெளிப்பாட்டில் அனைத்து மதிப்புகளையும் மாற்றினால் நாம் D3 0 4529722 1 00620 எனவே அந்த மின்னழுத்த சமன்பாட்டிலிருந்து Vm2Djj A12 உங்கள் சமன்பாடு 66 ஆகும் இந்த சமன்பாடு Vm2Djj A12 சரி எனவே இங்கே நீங்கள் இந்த மதிப்புகள் V40 95169 p u எனவே இது இப்போது முதல் மறு செய்கையில் உங்கள் மின்னழுத்த அளவு கிளை 3 PLoss3r3P24Q24| V4|21 இதேபோல் QLoss3x3P24Q24| V4|20 0042| 0 95169|20 000043173 p u எனவே இது உங்கள் கிளை 3 மின் இழப்பு அடுத்தது மறு செய்கை 2 நான் காண்பிக்கவில்லை எல்லாவற்றிற்கும் ஒன்றிணைக்கும் அளவுகோல் வேறுபாடு ஏனெனில் 2 மறு செய்கைகள் மட்டுமே காட்டப்பட்டுள்ளன எனவே அங்கு என்ன இருக்கும் சரி இப்போது மறு செய்கை 2 P2PL2PL3PL4PLoss2PLoss3 இதேபோல் Q2QL2QL3QL4QLoss2QLoss3 எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அதாவது P20 u இதுதான் மதிப்பு இதேபோல்Q20 0000431730 u இதேபோல் மீண்டும் அதே சமன்பாட்டிலிருந்து நீங்கள் A1P2r2Q2x1 0 5| V1|2A1 0 015369180 64460 3719 0 51 02 0 இதேபோல் மீண்டும் அதே வழியில் நீங்கள் D கணக்கிடுகிறீர்கள் சரி எனவே உங்களுக்குD1A21 r21x2P22Q2212 0 4859452 0 0111512212என புதிய மதிப்பு கிடைத்தது எனவே அந்த மின்னழுத்த சமன்பாடு Vm2Djj A12 எனவே நீங்கள் இங்கே D மதிப்பு மற்றும் A மதிப்பை வைக்கிறீர்கள் எனவே இந்த V2D1 A12 எனவே மதிப்புகளை மாற்றும்போது |V2|0 985739 p u இது மின்னழுத்த அளவு இப்போது இரண்டாவது மறு செய்கையில் கிளை ஒன்றில் மின் இழப்பு அதே சூத்திரம் PLoss1r×P2Q2| V|20 64460 01115122| 0 985739|20 00023919 p இதேபோல் QLoss1x×P2Q2| V|20 அதேபோல் இப்போது jj2 m12 m23 க்கு ஒவ்வொரு அடியிலும் அனைத்து கணித உறவுகளும் அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன எனவே எல்லாம் உங்களுக்கு தெளிவாக உள்ளது இது P3PL3PL4PLoss30 0060 01110391p u இதேபோல் Q3QL3QL4QLoss30 5454 0 9857392 0 466588இதேபோல் D க்கான வெளிப்பாடு ஏற்கனவே நீங்கள் இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் D2A22 r22x2P23Q2312 இந்த மதிப்பு அனைத்தையும் வைத்தால் r22x62 22 எனவே D2 0 4665882 2 089840 0001879890 4661668 எனவேV3D2 A120 4661668 0 96579 p u எனவே அது 0 96579 வருகிறது எனவே PLoss2r×P2Q2| V|20 00026982 p u சரி இதேபோல் QLoss2x×P2Q2| V|20 நான் அதை வைத்து மீண்டும் காட்டவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு தரவும் நீங்கள் வைத்து தான் தெரியும் முடிவுகள் சரியானதா இல்லையா என்று பாருங்கள் சரி எனவே இதேபோல் jj3 க்கு அதாவது கிளை 3 m13 m24அதே வழியில் 006 p 004 p u எனவே A3P4r3Q4x3 0 5V32 க்கான இதே போன்ற வெளிப்பாட்டிற்கு இப்போது A3 ஐக் கணக்கிடுங்கள் A30 752 0 50 965792 0 u அதுபோல D சமன்பாட்டிலிருந்து இந்த எல்லா மதிப்புகளையும் மாற்றியமைத்த பிறகு கிடைக்கும் D3 0 45250772 1 00620 4522869 சரி நீங்கள் இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைத்துள்ளீர்கள் அதாவது V இன் அளவு அந்த வெளிப்பாடு Vm2Djj A12 எனவே V40 4522869 0 951207 p u எனவே கிளையில் இழப்பு 3 எனவே அதே சூத்திரம் PLoss3r3P24Q24| V4|21 0042| 0 000104017 p u இதேபோல் QLoss3x3P24Q24| V4|20 0042| 0 0004321 p எனவே இவை உங்களுடையது கிளை 3 ல் உங்கள் இழப்பு என்று நீங்கள் அழைப்பது சரியா இப்போது மொத்த உண்மையான மின் இழப்பை கணக்கிட்டால் நீங்கள் கணக்கிட்ட அனைத்து கிளை இழப்புகளும் SPLossPLoss1PLoss2PLoss30 000269820 0001040170 000613027 p எனவே நீங்கள்MVA base×1000 kW ஆல் பெருக்கினால் மொத்த மின் இழப்பு SPLoss0 3027 kW இதேபோல் SQLossQLoss1QLoss2QLoss30 எனவே இந்த விஷயத்தில் மற்றும் உங்கள் முறை 1 மற்றும் முறை 2 க்கான முடிவை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கவனிக்க முடியும் எனவே இந்த முறையில் நீங்கள் உங்கள் I2r இழப்பையும் இந்த விஷயத்தையும் இங்கே எடுக்கும்போது நீங்கள் இந்த உட்செலுத்தப்பட்ட மின்சக்தி முறையை துணை மின்நிலையத்தில் எடுக்கும்போது 57 48 வருகிறது என்று நான் உங்களுக்கு வித்தியாசம் சொன்னேன் ஏனெனில் தீர்வு முழுமையாக ஒன்றிணைக்கப்படவில்லை சரி ஆனால் நாம் இங்கே I2r இழப்பைச் செய்தால் அது 60 94 kW வருகிறது சரி ஆனால் இந்த முறை 2 இல் அது உண்மையில் 61 3027 வருகிறது ஆனால் இங்கே I2r முறை 60 94 வருகிறது சரி இதேபோல் இங்கே 29 113 மற்றும் இங்கே 28 94 ஆக உள்ளது அதாவது இரண்டு முறைகளின் மின்னழுத்த அளவைப் பார்த்தால் நீங்கள் உங்களைப் பார்ப்பீர்கள் இந்த உதாரணத்திற்கு இரண்டாவது முறையானது முதல் முறையை விட வேகமாக இணைகிறது ஆனால் இந்த இரண்டாவது முறையின் ஒரு நன்மை என்னவென்றால் முழுவதும் இந்த கணக்கீடு முக்கோணவியல் சொல் அல்லது சிக்கலான எண் சம்பந்தப்படவில்லை ஆனால் இரண்டாவது முறை கோணத்தின் வெளிப்பாடு அதே ஆரம்ப உறவைப் பயன்படுத்தி இதைப் பெறலாம் 2 சமன்பாடுகள் நாங்கள் ஒரு சமன்பாட்டை எழுதினோம் IjjVm1 Vm2ZjjPm2 jQV அந்த 2 வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி உங்கள் கோணத்தையும் நாங்கள் பெறலாம் நீங்கள் அழைக்கும் கோண வெளிப்பாடு எங்களால் பெற முடியும் ஆனால் விநியோக அமைப்பில் மின்னழுத்த கோணம் அவ்வளவு முக்கியமல்ல எனவே கோணத்தின் மாறுபாடு மிக மிகச் சிறியதாக இருப்பதைக் கண்டதால் மின்னழுத்தத்தின் அளவு போதுமானது எனவே முதல் முறையை நீங்கள் முதலில் அழைக்கும் வகையில் இரண்டாவது முறை சிறப்பாக இருக்கும் ஏனெனில் எங்களுக்கு மின்னழுத்த அளவு மட்டுமே தேவைப்பட்டால் ஆனால் இலக்கியத்தில் பல முறைகள் உள்ளன ஆனால் சில நன்மைகள் சில தீமைகள் ஒவ்வொன்றிலும் நாம் காணலாம் முறை இங்கே இந்த எடுத்துக்காட்டுக்கு முதல் முறையை விட இரண்டாவது முறை சிறந்தது சரி அதனுடன் ஒப்பிடும்போது இரண்டின் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு உங்களை மின்னழுத்த அளவை ஒப்பிட்டுப் பார்ப்போம் ஆனால் வெவ்வேறு முறைகளில் எனக்கு பல்வேறு நன்மைகள் உள்ளன சில சமயங்களில் எங்களுக்கு உண்மையான சக்தி தேவை மற்றும் நீங்கள் உண்மையானது மற்றும் நீங்கள் எதிர்வினை கூறுவது வேறு சில நோக்கங்களுக்காக ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் மின்னோட்டத்தின் அளவைப் பெறுவீர்கள் சரி ஆனால் டெல்டாவையும் பெற முடியும் ஆனால் நீங்கள் டெல்டாவுக்கு மற்றொரு சமன்பாட்டை எழுத வேண்டும் ஆனால் இரண்டாவது முறைக்கு பெறப்படவில்லை ஆனால் இந்த உதாரணத்திற்கு அளவு தேவைப்பட்டால் இது தேவைப்படுகிறது அதாவது இதைத்தான் நீங்கள் மின்னழுத்த அளவு மற்றும் உங்கள் மின் இழப்புகள் என்று அழைக்கிறீர்கள் இந்த 2 விஷயங்கள் தேவைப்பட்டால் இரண்டாவது முறையை ஒருவர் நகர்த்த முடியும் ஆனால் இன்னும் அது நெட்வொர்க்கின் சிக்கலைப் பொறுத்தது அதுவே நான் திறமையாகச் சொல்கிறேன் சரி எனவே அந்த விஷயங்கள் இங்கு விவாதிக்கப்படாது எனவே 2 அதாவது சுமை ஓட்ட ஆய்வுகளுக்கு 2 வெவ்வேறு 2 வெவ்வேறு முறைகளைப் பார்த்தோம் சுமை ஓட்டப் படிப்பு முறை முறை 1 மற்றும் முறை 2 நாம் கவனித்த ஒரு விஷயம் நாங்கள் அதை நியூட்டன் ராப்சன் முறை மூலம் செய்யவில்லை ஆனால் இணைந்த நியூட்டன் ராப்சன் முறையும் சமமாக நன்றாக வேலை செய்கிறது சரி ஆனால் அந்த விஷயத்தில் இணைந்த நியூட்டன் ராப்சன் முறையில் கணக்கீட்டு திறன் குறைவாக இருக்கலாம் ஆனால் இங்கே நாம் நெட்வொர்க்கின் கதிரியக்கத்தை சுரண்டுகிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் வழிமுறையை உருவாக்குகிறோம் எனவே நீங்கள் 4 பஸ் அல்லது 5 பஸ் பிரச்சனை வரை நன்றாக படிக்க வேண்டும் மற்றும் விஷயங்களை எப்படி தீர்க்க முடியும் என்று பார்க்க வேண்டும் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் ரேடியல் விநியோக நெட்வொர்க்கின் மின்னழுத்த நிலைத்தன்மை சரி எனவே மின்னழுத்தம் இது உண்மையில் அந்த மின்னழுத்த நிலைத்தன்மை குறித்து நான் உங்களுக்குக் கொடுக்கும் ஒரு உணர்வு சரி எனவே விநியோக அமைப்பு எனவே மின்னழுத்த நிலைத்தன்மை பிரச்சனை பொதுவாக அதிக அழுத்தமான அமைப்பில் ஏற்படும் சரி மின்னழுத்த வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் இடையூறு பல்வேறு காரணங்களால் தொடங்கப்படும்போது பெரிதும் ஏற்றப்பட்ட அமைப்பு மட்டுமே உள்ளார்ந்த பலவீனத்திற்குள் உள்ள அடிப்படை பிரச்சனை பல்வேறு வகையான காரணங்கள் சக்தி அமைப்பு எனவே டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் மற்றும் சக்தி பரிமாற்ற நிலைக்கு கூடுதலாக மின்னழுத்த சரிவுக்கு பங்களிக்கும் கொள்கை காரணி ஜெனரேட்டர் எதிர்வினை சக்தி மின்னழுத்த கட்டுப்பாட்டு வரம்புகள் இவை சில நேரங்களில் சிக்கலை உருவாக்குகின்றன நிச்சயமாக சுமை பண்புகள் நீங்கள் படித்த எந்த சுமை ஓட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக் கொண்டோம் ஒரு நிலையான சக்தியாக ஆனால் சுமைகள் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டுள்ளன சரி எதிர்வினை சக்தி இழப்பீடு எதிர்வினை இழப்பீட்டு சாதனங்களின் பண்புகள் நாம் வெவ்வேறு எதிர்வினை சக்தி இழப்பீட்டு சாதனங்களைப் பயன்படுத்துகிறோம் சரி உண்மைகள் சாதனங்கள் மற்றும் மின்னழுத்த கட்டுப்பாட்டு சாதனங்களின் செயல் உங்கள் லோட் டேப் சேஞ்சர்ஸ் உட்பட சரி எனவே மின்னழுத்தம் கீழே செல்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மின்மாற்றியின் குழாயை மாற்ற வேண்டும் மின்னழுத்தத்தை குறிப்பிட்ட அளவிற்கு உயர்த்தலாம் சரி எனவே நெட்வொர்க்கின் மின்னழுத்த நிலைத்தன்மையுடன் தொடர்புடைய பல காரணிகள் உள்ளன எனவே பொதுவாக அந்த மின்னழுத்தம் சரிவு உண்மையில் செயல்முறை சரி மின்னழுத்த உறுதியற்ற தன்மையுடன் வரும் நிகழ்வுகளின் வரிசை மின் அமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதியில் குறைந்த ஏற்றுக்கொள்ள முடியாத மின்னழுத்த சுயவிவரத்திற்கு வழிவகுக்கிறது சரி எனவே நீங்கள் காணும் மின் அமைப்பின் ஒரு பகுதி உங்கள் மின்னழுத்தம் நீங்கள் அழைக்கும் மின்னழுத்தங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஏனென்றால் அது மிகக் குறைவு சரி எனவே மின்னழுத்த உறுதியற்ற தன்மையுடன் வரும் நிகழ்வுகளின் வரிசை மின் அமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதியில் குறைந்த ஏற்றுக்கொள்ள முடியாத மின்னழுத்த சுயவிவரத்திற்கு வழிவகுக்கும் செயல்முறையாகும் உலகில் மின்னழுத்த சரிவுக்கான பல உதாரணங்கள் உள்ளன ஆனால் அந்த பட்டியலை நான் கொண்டு வரவில்லை ஆனால் பல உள்ளன ஆனால் நவீன மின் விநியோக நெட்வொர்க் தொடர்ந்து வளர்ந்து வரும் சுமை தேவையுடன் கட்டாயப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் மின் அமைப்பில் சுமை தேவை அதிகரித்து வருகிறது அதாவது விநியோக பக்கத்தில் சுமை தேவை அதிகரித்து வருகிறது சரி எனவே விநியோக நெட்வொர்க் ஒவ்வொரு நாளும் குறைந்த முதல் அதிக சுமை நிலைக்கு தனித்துவமான மாற்றத்தை அனுபவிக்கிறது சரி எனவே அதுதான் உங்கள் நீங்கள் அழைப்பது என்று சுமை அதிகரித்து வருகிறது எனவே சுமை அதிகரித்தால் இயற்கையாகவே மின்னழுத்த அளவு குறைவாக இருக்கும் எனவே மின்னழுத்தம் படிப்படியாக குறையும் எனவே நாம் எதையாவது பார்க்க முயற்சிப்போம் ஆனால் இது ஒரு செயல்பாட்டு செயல்முறையாகும் எனவே மின்னழுத்த சரிவு பற்றி நான் உங்களுக்கு சில யோசனைகளைத் தருகிறேன் சரி மற்றும் அந்த அதாவது சமன்பாடு முறை 2 க்கான சமன்பாடு 65 மட்டுமே நாம் இங்கு பயன்படுத்துவோம் ஏனென்றால் உங்கள் மின்னழுத்த அளவின் அடிப்படையில் நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் சரி எனவே அந்த சமன்பாடு 65 ஐ V42P2r1Q2x1 0 5| V|2V22r21x2P22Q20என எழுதலாம் இந்த எண் 74 என்ன சரி இதை நீங்கள் உங்கள் முறை 2 சுமை ஓட்ட சமன்பாடு என்று அழைக்கிறீர்கள் சரி எனவே இந்த சமன்பாட்டை உங்கள் V4 | V1|2 2P2r1 2Q2x1V22r21x2P22Q20 என எழுதலாம் இது சமன்பாடு 75 ஆகும் இப்போது பொதுவாக இந்த சமன்பாட்டை பொதுமைப்படுத்தலாம் எனவே 2 க்கு பதிலாக நாம் m2 செய்வோம் ஏனென்றால் இந்த சமன்பாடு வந்துவிட்டது ஏனெனில் மின் இணைப்பானது விநியோக நெட்வொர்க்கில் ஒன்று எனவே 2 க்கு பதிலாக m2 செய்வோம் ஏனெனில் m11 மற்றும் m22 கிளைக்கு 1 எனவே பொதுமைப்படுத்துவோம் 1 அல்லது 2 க்கு பதிலாக நாம் செய்வோம் V4 |V|2 2Pm2rjj 2Qm2xjjVm22r2jjx2P2m2Q20இது சமன்பாடு 76 சரி இப்போது நீங்கள் அனுமானித்து bjj|V|2 2Pm2rjj 2Qm2xjj இந்த சமன்பாடு 77 மற்றும் cjjr2jjx2P2m2Q2 இது சமன்பாடு 78 சரி நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்த சமன்பாடு இந்த சமன்பாடாக மாறும் இந்த சமன்பாடு உண்மையில் V4 bVm22c0 எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த சமன்பாடு உண்மையில் 4 வேர்களைக் கொண்டிருப்பதைக் காணலாம் இறுதி மின்னழுத்தத்தைப் பெறுவதற்கு எங்களிடம் 4 தீர்வுகள் உள்ளன எனவே இது உண்மையில் Vm22 சதுரத்தின் இருபடி சமன்பாடாகும் நீங்கள் Vm22x என்று கருதினால் இதை x2bjjxcjj0 என எழுதலாம் எனவே இந்த சமன்பாடு உண்மையில் x ஆனால் Vm22x அதாவது அதற்கு சமமானது உங்கள் இருபடி சமன்பாடு Vm22x சரி எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டைத் தீர்த்தால் நீங்கள் 4 வெவ்வேறு வகை வேர்களைப் பெறுவீர்கள் ரூட் 2 க்கு மேல் முதல் வேர் 1 ஆகும் இது சுமை ஓட்ட ஆய்வின் போது காட்டப்படவில்லை நாங்கள் இங்கே சாத்தியமான தீர்வுகளை மட்டுமே எடுத்துள்ளோம் மற்ற 3 தீர்வுகள் ஏன் சாத்தியமான தீர்வாக இல்லை என்பதை நான் விளக்குகிறேன் 1 ரூட் 2 க்கு மேல் தயவுசெய்து இந்த இருபடி சமன்பாட்டைத் தீர்த்து இந்த அனைத்து மதிப்புகளையும் பெறுங்கள் நான் அனைத்து தீர்வுகளையும் நேரடியாக எழுதுகிறேன் ஆனால் V m 2 சதுரத்தின் காரணமாக நீங்கள் அதை ஒரு இருபக்கமாகப் பெறுகிறீர்கள் சரி Vm212bjj b2jj 4cjj1212 இது ஒன்று மற்றொரு தீர்வு Vm2 12bjj b2jj 4cjj1212 மற்றொரு தீர்வு Vm2 12bjjb2jj 4cjj1212 மற்றும் இது உண்மையில் சாத்தியமான தீர்வாக இருந்தாலும் சமன்பாட்டை நாம் வெவ்வேறு வடிவத்தில் வைத்துள்ளோம் ஆனால் இந்த சமன்பாட்டை நாம் சுமை ஓட்ட ஆய்வின் இரண்டாவது முறைக்கு பயன்படுத்தியுள்ளோம் எனவே இது Vm212bjjb2jj 4cjj1212 இதன் பொருள் இந்த முதல் 3 தீர்வுகள் உண்மையில் சாத்தியமற்ற தீர்வு சாத்தியமற்ற தீர்வு அது நீங்கள் அழைப்பது உங்களிடம் இல்லை இது ஒன்று மட்டுமே இது சாத்தியமான தீர்வு ஏன் இப்போது பாருங்கள் நீங்கள் தரவை எடுக்கும்போது யதார்த்தமான தரவுகளுக்காகவும் P Q r x மற்றும் மின்னழுத்தம் அனைத்தும் ஒரு யூனிட்டில் வெளிப்படுத்தப்படும் போது அந்த b எப்போதும் நேர்மறையானது சரி அதாவது உங்கள் b எப்போதும் நேர்மறையாக இருக்கும் ஏனெனில் இந்த மின்னழுத்தம் V ஒற்றுமையைச் சுற்றி இருக்கும் சரி ஆனால் இந்த சொல் 2Pm2rjjQm2xjj V2 உடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியது மேலும் b2 உடன் ஒப்பிடும்போது 4c என்ற சொல் மிகச் சிறியது ஏனென்றால் இந்த இரண்டாவது சொல் உண்மையில் இது ஒரு யூனிட்டுக்கு r2jjx2P2m2Q2 அவற்றின் தயாரிப்பும் அதிகம் சிறிய தயாரிப்பு மிகவும் சிறியது எனவே அதனால்தான் சமன்பாடு சமன்பாடு 78 ஆகிறது எனவே இந்த b2jj 4cjj12≈b ஏனெனில் இந்த சொல் மிகவும் சிறியது அதாவது இந்த தீர்வு ஒன்று மற்றும் தீர்வு இரண்டு தோராயமாக 0 ஆக இருக்கும் சரி மேலும் மைனஸ் அடையாளம் சாத்தியமற்றது சரி ஆனால் இன்னும் அது முதல் ஒன்று மற்றும் இரண்டு அது 0 ஆகி வருகிறது மூன்றாம் பருவத்தில் கழித்தல் அடையாளம் உள்ளது எனவே மின்னழுத்த அளவு எதிர்மறையாக இருக்க முடியாது எனவே இதுவும் நிராகரிக்கப்பட்டது கடைசி 4 வது ஒன்று மட்டுமே சாத்தியமான தீர்வில் உள்ளது உங்களின் சாத்தியமான தீர்வு என்று நீங்கள் சொல்வது சரிதான் எனவே இந்த சொல்லை நீங்கள் கணக்கிடும் போது இரண்டு கால AjjD ஒன்று எதிர்மறையாக இருந்தது மற்றொன்று நீங்கள் அழைப்பது அளவு வாரியாக AjjD அதற்கு மிக நெருக்கமாக இருந்தது இங்கே அதுவும் தர்க்கம் ஒன்றே சரி எனவே இந்த காலமும் இந்த காலமும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இந்த காலமும் இந்த காலமும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒரே மாதிரியாக இருக்கிறது சரி ஆனால் எப்படியும் எனவே இந்த 4 வது தீர்வு சாத்தியமான தீர்வு சரி எனவே இங்கே V≈0 இன் முதல் 2 தீர்வுகள் மற்றும் சாத்தியமில்லை அதாவது இந்த தீர்வு உண்மையில் இது Vm212bjjb2jj 4cjj1212 பெறும் இறுதி மின்னழுத்தத்தின் தீர்வாகும் எனவே இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே இது உண்மையில் சமன்பாட்டின் தீர்வு என்று நீங்கள் அழைப்பது 79 எனவே 79 இன் தீர்வு தனித்துவமானது இதன் பொருள் இந்த சமன்பாடு 79 ஐப் பெற்றால் தனித்துவமான தீர்வு உள்ளது ஏனெனில் இதற்கு ஒரே தீர்வு உள்ளது இந்த சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு சாத்தியமான தீர்வு உள்ளது தீர்வு தனித்துவமானது சரி எனவே இதை நான் உண்மையில் இந்த பதிப்பில் வைத்துள்ளேன் ஆனால் இந்த பதிப்பை மட்டுமே நான் சுமை ஓட்ட ஆய்வுகளின் இரண்டாவது முறைக்கு பயன்படுத்தினேன் எனவே Vm212bjjb2jj 4cjj1212 இது சமன்பாடு 80 ஆகும்